கற்றல் வகைபிரிப்பின் சில அம்சங்களுடன் தொடர்புடைய தொகுதி 1 யூனிட் 11 க்கு வாழ்த்துக்கள் மற்றும் வரவேற்பு இன்று நாம் மெட்டா அறிவாற்றல் அறிவைப் பற்றி அதாவது நுண்ணறிவாற்றல் அறிவைப் பற்றி பார்ப்போம் முந்தைய யூனிட்டில் அறிவின் வகைகளை வரையறுக்க முயற்சித்தோம் இந்த அறிவின் எந்தவொரு முழுமையான வகைகளையும் பெறுவது மிகவும் கடினம் என்றும் நாம் கூறினோம் ஏனெனில் அறிவு என்ற வார்த்தையுடன் தொடர்புடைய எதுவும் மிகவும் தீர்க்கமுடியாத தத்துவ கேள்வியாக மாறும் என்பதால் எனவே அறிவின் செயல்பாட்டு வகைப்படுத்தலை வழங்க முயற்சித்தோம் அறிவின் நான்கு பொது வகைகளைப் பற்றி நாங்கள் பேசினோம் அவை உண்மை அறிவு கருத்தியல் அறிவு நடைமுறை அறிவு மற்றும் மெட்டா வகைபிரிப்பில் விரிவாகப் பயன்படுத்தப்படுகின்றன முந்தைய யூனிட்டில் அறிவாற்றல் அறிவைப் பற்றி நாம் சுருக்கமாக குறிப்பிட்டுள்ளோம் ஆனால் மெட்டா அறிவாற்றல் அறிவுக்கு அதிக நேரம் செலவிடுவோம் ஏனெனில் ஒரு ஆசிரியர் பொதுவாக அது பற்றி தெரிந்திருக்கவில்லை கல்வியின் அனைத்து நிலைகளிலும் மெட்டா அறிவாற்றல் அறிவின் தன்மை மற்றும் முக்கியத்துவத்தைப் புரிந்துகொள்வோம் - பள்ளி நிலையிலிருந்து உயர் கல்வி நிலை வரை என்றாலும் நாம் குறிப்பாக உயர் கல்வி மட்டத்தில் கவனம் செலுத்துகிறோம் இப்போது மெட்டா அறிவாற்றல் என்ற சொல் 1975 ஆம் ஆண்டில் ஸ்டான்போர்ட் ஆல் வழங்கப்பட்டுள்ளது ஒரு நபரின் தனது சொந்த அறிவு நிலை மற்றும் சிந்தனை செயல்முறைகளைப் பற்றிய விழிப்புணர்வு ஒரு நபரின் விழிப்புணர்வு மெட்டா அறிவாற்றல் அறிவு அதில் மெட்டா என்ற சொல் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் எனவே நிச்சயமாக சரியாக அது அறிவாற்றல் அல்ல இது அறிவாற்றல் பற்றிய அறிவாற்றல் இப்போது மெட்டா அறிவாற்றலை வைக்கும் மற்றொரு வழி ஒருவரின் சொந்த சிந்தனையைப் பற்றி சிந்திப்பது நம்முடைய சொந்த சிந்தனையின் பார்வையாளர்களாக நாம் மாற முடியுமா அதுதான் மெட்டா அறிவாற்றல் மெட்டா அறிவாற்றல் என்பது நமது சொந்த திறன்கள் அறிவு அல்லது கற்றலை அணுகும் திறனைக் குறிக்கிறது வெளிப்படையாக நமது அறிவு நிலைகளை அல்லது நமது திறன்களை அணுகுவதற்கான நமது சொந்த திறன் எல்லோரையும் போல அனைவருக்கும் அவசியம் உங்களிடம் அந்த அறிவு இல்லையென்றால் வாழ்க்கையில் பல சிக்கல்களைக் கொண்டிருக்கலாம் இதை எவ்வாறு வரைபடமாக குறிப்பிடலாம் என்பதைப் பார்ப்போம் நோக்க நிலை - அறிவாற்றல் அதாவது நாம் அறிவாற்றல் செயல்பாடுகளைச் செய்கிறோம் ஒரு எளிய விஷயம் நான் ஒரு சிக்கலை தீர்க்கிறேன் நான் ஏதாவது புரிந்துகொள்கிறேன் நான் சில அறிவாற்றல் செயல்பாடுகளைச் செய்கிறேன் இவை அனைத்தும் நோக்க நிலையில் உள்ளன மற்றும் மெட்டா நிலை என்பது மெட்டா அறிவாற்றல் எனவே ஒரு புத்தகத்தைப் படிப்பதற்கான மிக எளிய உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் நீங்கள் ஒரு புத்தகத்தைப் படிக்கும்போது நீங்கள் படிப்பதைப் புரிந்துகொள்கிறீர்களா என்பதைச் சரிபார்க்கவும் சில நேரங்களில் நாம் சத்தமாகவோ அல்லது நேர்மாறாகவோ படிக்கும்போது நம் கவனத்தை சறுக்குகிறது ஆனால் அதன் அர்த்தத்தை நான் அடைவதாகத் தெரியவில்லை அதாவது எனது சொந்த புரிதலை எனது சொந்த அறிவாற்றல் செயல்பாடுகளை நான் கண்காணிக்கவில்லை ஏனெனில் கவனம் திசை திருப்பப்பட்டது எனவே எனது கவனம் திசைதிருப்பப்பட்டதை உணர்ந்தவுடன் நான் திரும்பி வருகிறேன் அதை மீண்டும் படிக்கிறேன் அல்லது பல திசைதிருப்பல்களால் ஒத்திவைக்கும் முடிவை எடுக்கலாம் எனவே இது கண்காணிப்பு என்று அழைக்கப்படுகிறது எனவே நான் என்ன படிக்கிறேன் என்பதை புரிந்துகொண்டதை சரிபார்க்கிறேன் பொதுவாக இந்த செயல்முறை இயற்கையாகவே போகலாம் ஆனால் சில நேரங்களில் அதை விழிப்புடன் கண்காணிக்க வேண்டும் அதுவே மெட்டா அறிவாற்றல் ஆகிறது நான் கவனத்தை இழந்துவிட்டேன் என்று உணரும்போது நான் என்ன செய்வது நான் ஒருவித கட்டுப்பாடு அல்லது ஒழுங்குமுறை செய்கிறேன் இப்போது ஒரு பத்தியை மீண்டும் படிக்கலாம் அல்லது சிறந்த புரிதலுக்காக அல்லது சிறந்த புரிதலை உறுதிப்படுத்த மெதுவாக படிக்கிறேன் எனவே இதில் இரண்டு நிகழ்வுகள் உள்ளன ஒன்று கண்காணிப்பு மற்றொன்று கட்டுப்பாடு மேலும் இது நோக்க நிலை மற்றும் மெட்டா நிலை அல்லது அறிவாற்றல் நிலை அல்லது மெட்டா அறிவாற்றல் நிலை ஆகியவற்றுக்கு இடையிலான தொடர்பாக இருக்கும் இந்த வரைபடம் அறிவாற்றல் தொடர்பாக மெட்டா அறிவாற்றல் என்றால் என்ன என்பதை மிக எளிமையான முறையில் முன்வைக்கிறது இப்போது மேலும் எடுத்துக்காட்டுகளைக் கொடுப்போம் நான் எப்போது மெட்டா அறிவாற்றலில் ஈடுபடுகிறேன் எடுத்துக்காட்டாக B ஐ விட A ஐ கற்றுக்கொள்வதில் எனக்கு அதிக சிக்கல் இருப்பதை நான் கவனித்தால் அதன் சில பகுதிகள் எனக்கு மிகவும் கடினமாக உள்ளது எனவே நான் அதைக் கவனிக்கும்போது இயல்பாகவே எல்லோரையும் போல நிகழும் மெட்டா அறிவாற்றலில் நான் ஈடுபடுகிறேன் அது என்னைத் உணர்த்தினால் C ஐ ஒரு உண்மையாக ஏற்றுக்கொள்வதற்கு முன் நான் அதை இருமுறை சரிபார்க்க வேண்டும் அது மெட்டா அறிவாற்றல் எஸ்பிரிமெண்ட்டர் நான் என்ன செய்ய விரும்புகிறார் என்று எனக்குத் தெரியவில்லை என்று எனக்குத் தெரிந்தால் யாரோ உங்களுக்கு செயல்முறைகளை வழங்கியுள்ளனர் இப்போது நீங்கள் சோதனைகளை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று சொல்லலாம் நான் புரிந்து கொண்டதாகத் தெரிகிறது ஆனால் நான் பரிசோதனையைச் செய்யத் தொடங்கும் போது எனக்குத் தெரியவில்லை எனவே நாம் என்ன செய்வது நாம் அதன் விளைவாக சில செயல்களைச் செய்கிறோம் அதன் விளைவாக நான் எதையும் செய்யவில்லை என்றால் நான் மெட்டா அறிவாற்றல் செய்யவில்லை எனவே நான் மறந்துவிடக்கூடும் என்று உணர்ந்தால் D பற்றிய ஒரு குறிப்பை உருவாக்க வேண்டும் பல முறை நாம் சொற்பொழிவைக் கேட்கும்போது குறிப்பு நோட்புக்கில் ஒரு சிறிய சொற்றொடர்கள் அல்லது சில நேரங்களில் முழுமையான வாக்கியத்தை எழுதுவோம் எனவே நான் D பற்றிய குறிப்பை தயாரிக்கிறேன் ஏனென்றால் கேட்கும் போது எனக்கு புரிந்ததாக தெரிகிறது ஆனால் சிறிது நேரம் கழித்து எனக்கு அதே விஷயம் நினைவில் இல்லை என்று நான் உணரலாம் எனவே நான் D பற்றிய ஒரு குறிப்பு செய்கிறேன் நான் சரியாக இருக்கிறேனா என்று பார்க்க E ஐப் பற்றி ஒருவரிடம் கேட்க நான் நினைத்தால் உதாரணமாக நான் அதை புரிந்து கொண்டேன் என்று நினைக்கிறேன் ஆனால் நான் மிகவும் உறுதியாக இல்லை எனவே நான் சொல்வது சரியா இல்லையா என்று வேறு ஒருவரிடம் கேட்பேன் எனவே நான் இந்த செயல்களில் ஏதேனும் ஈடுபடும்போது அல்லது இந்த வகையான செயல்களில் ஈடுபடும்போது நான் மெட்டா அறிவாற்றலில் ஈடுபடுகிறேன் இப்போது ஸ்க்ராவின் படி மெட்டா அறிவாற்றலின் கூறுகள்அதில் இரண்டு கூறுகள் உள்ளன "அறிவாற்றல் பற்றிய அறிவு" "அறிவாற்றலின் கட்டுப்பாடு" இவை அந்த இரண்டு நடவடிக்கைகள் முந்தைய வரைபடத்தில் இரண்டு அம்புகளை நாம் காட்டியது போல அறிவாற்றல் மற்றும் அறிவாற்றல் ஒழுங்குமுறை பற்றிய அறிவு இவை இரண்டு கட்டுப்பாடுகளாகும் அறிவாற்றல் பற்றிய அறிவு அதை கண்காணிப்பு என்று அழைக்கிறோம் இப்போது முதல் ஒன்றைப் பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாகப் பார்ப்போம் அதாவது கற்பவராக ஒருவரின் திறன்கள் அறிவார்ந்த வளங்கள் மற்றும் திறமைகளைப் பற்றிய அறிவு அதாவது எனது திறன் நிலைகள் எனது அறிவுசார் வளங்கள் கற்பவராக எனது திறமைகள் குறித்து நான் தெளிவாக இருக்கிறேன் ஏனென்றால் எந்த இரண்டு பேரும் ஒரே மாதிரியாக இல்லை நாம் ஏன் ஒரே மாதிரியாக இல்லை ஏனென்றால் நம் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு மரபணு ஒப்பனை உள்ளது எனவே இயற்கையால் நமக்கு ஏதோ ஒன்று வழங்கப்பட்டு இருக்கிறது அதற்கு மேல் நாம் ஒவ்வொருவரும் நம் சொந்த அனுபவங்களின் கலவையை கடந்து செல்கிறோம் அந்த அளவிற்கு இறுதியாக நாம் எங்கே இருக்கிறோம் என்னவாக இருக்கிறோம் எந்த இரண்டு நபர்களும் ஒரே மாதிரியாக இல்லை எனவே நம்முடைய சொந்த திறன்கள் அறிவு மற்றும் திறமைகளின் நிலை யைப் பற்றி நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக எனது அறிவுசார் பலங்களையும் பலவீனங்களையும் நான் புரிந்துகொள்கிறேனா அல்லது புரிந்து கொள்ளவில்லையா என்பதைப் புரிந்துகொள்ளவோ அல்லது பதிலளிக்கவோ முடியும் அதாவது ஒரு தனிநபராக எதையாவது பார்த்து நான் ஒரு நிலையை எடுக்க முடியுமா எனது அறிவுசார் பலம் மற்றும் பலவீனங்களை நான் புரிந்து கொள்கிறேனா இல்லையா இது ஒருவரின் சொந்த சுயத்திற்கான மெட்டா அறிவாற்றல் இருப்பு போன்றது என்று நீங்கள் கூறலாம் என்ன வகையான தகவல்களைக் கற்றுக்கொள்வது என்பது எனக்குத் தெரியும் அல்லது தெரியாது தகவல்களை ஒழுங்கமைப்பதில் நான் நல்லவன் நல்லவன் அல்ல ஆசிரியர் என்னை என்ன கற்றுக்கொள்ள எதிர்பார்க்கிறார் என்பது எனக்குத் தெரியும் தெரியாது உதாரணமாக நான் என்ன கற்றுக் கொள்வேன் என்று ஆசிரியர் சொன்னபோது நான் வகுப்பில் இல்லாதிருக்கலாம் அல்லது அவர் அதை சொல்லும் போது என் கவனம் வேறு இடத்திற்கு நகர்ந்திருக்கலாம் எனவே ஆசிரியர் என்னை என்ன கற்றுக்கொள்ள எதிர்பார்க்கிறார் என்பது எனக்குத் தெரியாது என்பதை நானே ஒப்புக் கொள்ள முடியும் பிறகு குறைந்த பட்சம் அதற்கான திருத்த நடவடிக்கை எடுக்க முடியும் தகவல்களை நினைவில் கொள்வதில் நான் நல்லவன் நல்லவன் அல்ல நான் எவ்வளவு நன்றாகக் கற்றுக்கொள்கிறேன் என்பதில் எனக்கு கட்டுப்பாடு உள்ளது கட்டுப்பாடு இல்லை இது சரியான கட்டுப்பாடு இல்லை எனக்கு கட்டுப்பாடு இல்லை அல்லது எனக்கு கட்டுப்பாடு உள்ளது என்பது எனக்குத் தெரியும் என்பதே எனக்கு இருக்கும் அறிவு ஆனால் அதை நான் எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது வேறு பிரச்சினை நாம் பின்னர் பார்க்கலாம் நான் ஒரு விஷயத்தை எவ்வளவு நன்றாக புரிந்துகொள்கிறேன் என்பதற்கு நான் ஒரு நல்ல நீதிபதி அல்லது நல்ல நீதிபதி அல்ல ஒருவரின் சொந்த புரிதலை தீர்மானிப்பதற்கான இந்த திறன் மெட்டா அறிவாற்றல் அறிவின் மிக முக்கியமான பகுதி ஆகும் மற்றும் உங்களிடம் அவைகள் இல்லையென்றால் நாம் பார்ப்பது போல் கடுமையான விளைவுகள் ஏற்படக்கூடும் எடுத்துக்காட்டாக மற்ற விஷயம் என்னவென்றால் மெட்டா அறிவாற்றல் அறிவில் எனக்கு சில கற்றல் நடைமுறைகள் தெரியும் மேலும் அந்த கற்றல் நடைமுறைகளை எவ்வாறு செயல்படுத்துவது என்பது எனக்குத் தெரியும் மேலும் பல்வேறு சூழ்நிலைகளில் எப்போது ஒரு செயல்முறையைப் பயன்படுத்துவது என்பது எனக்குத் தெரியும் எனவே இங்கே எடுத்துக்காட்டுகள் கடந்த காலத்தில் நான் உருவாக்கிய உத்திகளைப் பயன்படுத்த முயற்சிக்கிறேன் முயற்சிக்கவில்லை இந்த உத்திகளைப் பற்றி எனக்குத் தெரியாது என்பது போல் இல்லை என்னுடன் சில உத்திகள் உள்ளன என்பது எனக்கு தெரியும் மேலும் நான் முன்பு இதை முயற்சித்தேன் எனவே இப்போது என்ன நடக்கிறது என்றால் இது எனக்கு முன்பு வேலை செய்தது எனக்குத் தெரியும் இப்போது நான் அந்த உத்திகளைப் பயன்படுத்தி வேலை செய்ய முயற்சிக்கிறேன் எனவே நீங்கள் கடந்த காலத்தில் பணியாற்றிய உத்திகளைப் பயன்படுத்த முயற்சிக்கிறீர்களா என்று யாராவது கேட்கும்போது நான் ஒரு தெளிவான பதிலை அளிக்க முடிய வேண்டும் அதற்கு நான் ஒரு உறுதியான பதிலைக் கொடுக்க முடியுமா என்னால் ஒரு உறுதியான பதிலைக் கொடுக்க முடிந்தால் அதைப் பற்றிய மெட்டா அறிவாற்றல் அறிவு என்னிடம் உள்ளது நான் பயன்படுத்தும் ஒவ்வொரு திட்டத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட நோக்கம் என்னிடம் உள்ளது என்னிடம் இல்லை நான் படிக்கும்போது நான் என்ன உத்திகளைப் பயன்படுத்துகிறேன் என்பது எனக்குத் தெரியும் தெரியாது நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாடத்தையும் படிப்பதற்கான நமது சொந்த உத்திகளை உருவாக்குகிறோம் சில பாடங்களை நாம் எளிதாகக் காண்கிறோம் சில சற்றே கடினம் எனவே எளிதான பாடத்தை அல்லது மிகவும் சிக்கலான பாடத்தை படிக்க நாம் நமது சொந்த உத்திகளை உருவாக்குவோம் பயனுள்ள கற்றல் உத்திகளை தானாகவே பயன்படுத்துகிறேன் பயன்படுத்தவில்லை இப்போது இந்த அறிவின் பயன்பாட்டின் மற்றொரு அம்சம் சில நிபந்தனைகளுடன் தலைப்பைப் பற்றி எனக்கு ஏதாவது தெரிந்தால் நான் கற்றுக்கொள்கிறேன் அல்லது சிறப்பாகக் கற்றுக்கொள்ள மாட்டேன் தலைப்பைப் பற்றி எனக்கு ஏதாவது தெரிந்தால் நான் சிறப்பாகக் கற்கிறேன் அல்லது தலைப்பைப் பற்றி ஏதாவது எனக்குத் தெரிந்தாலும் நான் கற்றுக்கொள்ளவில்லை அதனால் நான் குறைந்தபட்சம் இது அல்லது அது என பதிலளிக்க முடியும் சூழ்நிலையைப் பொறுத்து வெவ்வேறு கற்றல் உத்திகளைப் பயன்படுத்துகிறேன் பயன்படுத்துவதில்லை எனக்குத் தேவைப்படும்போது கற்றுக்கொள்ள என்னை ஊக்குவிக்க முடியும் முடியாது எனது பலவீனங்களை ஈடுசெய்ய எனது அறிவுசார் பலங்களை நான் பயன்படுத்துகிறேன் பயன்படுத்துவதில்லை நான் பயன்படுத்தும் எந்த திட்டமும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று எனக்குத் தெரியும் தெரியாது இப்போது மெட்டா அறிவாற்றல் ஒழுங்குமுறை அல்லது கட்டுப்பாடு பற்றி பேசுகிறோம் கற்பவர்கள் தங்கள் சொந்த அறிவாற்றல் செயல்முறைகளை எவ்வாறு கண்காணிக்கிறார்கள் மற்றும் கட்டுப்படுத்துகிறார்கள் என்பதை இது விவரிக்கிறது கண்காணிப்பு பகுதி ஏற்கனவே விவாதித்து விட்டோம் இப்போது அவர்களின் சொந்த அறிவாற்றல் செயல்முறைகளை கட்டுப்படுத்துவது பற்றி பேசலாம் நான் ஒரு பணியைத் தொடங்குவதற்கு முன் குறிப்பிட்ட இலக்குகளை அமைத்திருக்கிறேன் அல்லது அமைக்கவில்லை அது கட்டுப்படுத்தும் ஒரு வழி நான் ஒரு பணியை அமைத்தேன் அதை நோக்கி நான் வேலை செய்கிறேன் நான் தொடங்குவதற்கு முன் பொருள் பற்றி நானே கேள்விகள் கேட்கிறேன் கேட்கவில்லை எனவே தொடங்குவதற்கு முன்பே இது என்ன என்று நீங்கள் கேட்கிறீர்கள் இதைப் பற்றி எனக்கு ஏதாவது தெரியுமா இவ்வாறு நான் என்னிடம் சில கேள்விகளைக் கேட்டால் நான் நன்றாகக் கற்றுக்கொள்ளலாம் தகவல்களை மிகவும் அர்த்தமுள்ளதாக்குவதற்கு நான் எனது சொந்த உதாரணங்களை உருவாக்குகிறேன் உருவாக்கவில்லை ஒருவர் பயன்படுத்தக்கூடிய மிகச் சிறந்த உத்திகளில் இதுவும் ஒன்றாகும் நான் எனது சொந்த உதாரணத்தை உருவாக்குகிறேன் எனது சொந்த உதாரணத்தை என்னால் உருவாக்க முடிந்தால் நான் புரிந்து கொண்டேன் என்று நினைக்கிறேன் ஆனால் இங்கே நாம் அறிவாற்றல் செயல்முறை 'புரிதல்' செயல்முறையாக ஒருவரின் சொந்த உதாரணத்தை உருவாக்குவது பற்றி பேசவில்லை உடனடிப்படுத்தல் என்பது ஒரு அறிவாற்றல் செயல்முறை ஆனால் சிறந்த புரிதலுக்கான ஒரு வழியாக சொந்த எடுத்துக்காட்டுகளை உருவாக்குவதை நான் பின்பற்ற விரும்பும் உத்தி மெட்டா அறிவாற்றல் ஒழுங்குமுறை ஆகும் கற்கும்போது புரிந்துகொள்ள உதவும் படங்கள் அல்லது வரைபடங்களை நான் வரைந்தேன்அல்லது வரையவில்லை எனது புரிதலைச் சரிபார்க்க நான் தவறாமல் இடைநிறுத்தப்படுவதை நான் கண்டறிகிறேன் காணவில்லை அதாவது நான் ஒரு பத்தி அல்லது ஒரு சில வாக்கியங்களை நான் படித்தேன் இடைநிறுத்தி நான் புரிந்து கொண்டதை ஒருங்கிணைக்க முயற்சி செய்கிறேன் எனவே தன்னை இடைநிறுத்துவது ஒரு மெட்டா அறிவாற்றல் ஒழுங்குமுறை புதிதாக ஒன்றைக் கற்றுக் கொள்ளும்போது நான் எவ்வளவு சிறப்பாகச் செய்கிறேன் என்பது பற்றிய கேள்விகளை நான் கேட்கிறேன் கேட்கவில்லை எனக்கு ஏதாவது புரியாதபோது மற்றவர்களிடம் உதவி கேட்கிறேன் கேட்கவில்லை இந்த விஷயங்கள் அனைத்தும் நம் அனைவருக்கும் மிகவும் பொதுவானதாகத் தெரிகிறது பிறகு நாம் ஏன் அதைப் பற்றி பேசுகிறோம் அதைப் பார்ப்போம் மெட்டா செய்கிறேன் போன்ற என்னை எப்படி கவனிக்க வேண்டும் என்று எனக்குத் தெரியவில்லை என்றால் " இது ஒரு ஆசிரியராக நீங்கள் உங்களை கவனிக்க முடிந்தால் நீங்கள் ஒரு சிறந்த ஆசிரியராக முடியும் ஆனால் என்னை எப்படி கண்காணிப்பது என்று எனக்குத் தெரியாவிட்டால் எனது கற்பித்தல் முறையை என்னால் மேம்படுத்த முடியாமல் போகலாம் உடனே அதைச் செய்யும்போது நாம் என்ன செய்கிறோம் என்று நமக்குத் தெரியாது ஆனால் இந்த நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்பதைப் பற்றி நமக்குத் ஒரு உணர்வு இல்லை என்றால் நாம் ஈடுபட்டுள்ள ஒரு செயல்முறையை மேம்படுத்துவது மிகவும் கடினம் உதாரணமாக ஒரு ஆசிரியராக என்னைக் கவனிக்க என்னால் கற்றுக்கொள்ள முடியாவிட்டால் இந்த நாட்களில் நம்மிடம் கருவிகள் உள்ளன நான் ஒரு வீடியோ கேமராவை வைத்து அதைப் பதிவுசெய்து நான் உண்மையில் எவ்வாறு செயல்படுகிறேன் என்பதைப் பார்க்க முடியும் எல்லா விளையாட்டுகளிலும் இதே போன்ற விஷயம் பயன்படுத்தப்படுகிறது எனவே நீங்கள் விளையாடும்போது அல்லது ஒரு பந்தை உதைக்கும்போது அல்லது வீசும்போது அல்லது இந்த நாட்களில் நீங்கள் எதைச் செய்தாலும் அதைப் பதிவுசெய்து மெதுவாக இயக்க உங்களுக்கு சிறந்த கருவிகள் உள்ளன இதன்மூலம் அந்த தருணங்களின் அனைத்து சிறிய விவரங்களையும் ஒருவர் கவனிக்க முடியும் மற்றும் அது பெரிதும் உதவுகிறது எனவே அது மெட்டா வாக மாறுகிறது அறிவாற்றல் வேலை பெரும்பாலும் கண்ணுக்கு தெரியாதது மற்றும் நேரடியாக கவனிக்க முடியாது நம் மனதில் சரியாக என்ன நடக்கிறது ஒரு ஆசிரியர் தன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார் அல்லது ஒவ்வொரு மாணவர்களின் மூளையில் என்ன நடக்கிறது என்பதை கவனிக்கும் ஆசிரியர் வெளிப்படையாக கண்ணுக்குத் தெரியாதது வகுப்பு அறை விஷயத்தில் சொல்ல போனால் மாணவர்களின் உடல் மொழியிலிருந்து மட்டுமே நீங்கள் மறைமுகமாக விளக்க முடியும் இப்போது நாம் ஏன் மெட்டா அறிவாற்றல் பற்றி கவலைப்பட வேண்டும் அதிக செயல்திறன் கொண்ட மாணவர்கள் உள்ளார்ந்த சிறந்த மெட்டா அறிவாற்றல் திறன்களைக் கொண்டிருப்பதாக அறியப்பட்டுகிறது அதாவது சிறந்த செயல்திறன் மற்றும் சிறந்த மெட்டா அறிவாற்றல் திறன் ஆகியவை ஒன்றாகச் செல்கின்றன எனவே நீங்கள் அதிக செயல்திறன் கொண்ட மாணவர்களைக் கொண்டிருந்தால் அவர்களின் மெட்டா அறிவாற்றல் அறிவு மற்றும் கட்டுப்பாடு குறித்து நீங்கள் அதிகம் கவலைப்பட வேண்டியதில்லை பலவீனமான மாணவர்கள் பொதுவாக மற்ற விஷயங்களைத் தவிர மோசமான மெட்டா அறிவாற்றல் கொண்டவர்கள் அவர்கள் மோசமான அறிவாற்றல் திறன் மற்றும் மோசமான மெட்டா அறிவாற்றல் திறன் ஆகியவற்றைக் கொண்டிருக்கலாம் மோசமான மெட்டா அறிவாற்றல் என்பது சுற்றியுள்ள எவருக்கும் திறனின்மையின் ஒரு பெரிய பகுதியாகும் இப்போது இது ஏன் முக்கியமானது ஏனென்றால் இப்போது உலகெங்கிலும் உள்ள கல்வி கொள்கைகள் நம்மிடம் உள்ளன ஒவ்வொருவரும் தங்களது திறனைக் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை வழங்க வேண்டும் நல்ல மாணவர்களை மட்டுமே தேர்ந்தெடுக்கும் ஆடம்பரம் உங்களிடம் இல்லை ஆசிரியர்களாகிய நீங்கள் உங்கள் வகுப்பிற்கு வரும் நபர்களுடன் தயாராக இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு நிறுவனத்தைச் சேர்ந்தவர் நிறுவனங்கள் மாணவர்களை தேர்ந்தெடுக்க ஒரு செயல்முறையைக் கொண்டுள்ளன மாணவர்கள் பலவீனமாக இருந்தால் நீங்கள் அவர்களுடன் பணியாற்ற வேண்டும் மற்றும் பொதுவாக பலவீனமான மாணவர்களுக்கு குறைவான மெட்டா அறிவாற்றல் திறன் உள்ளது நீங்கள் மெட்டா அறிவாற்றல் திறனில் கவனம் செலுத்தி அந்த திறனை மேம்படுத்துவதில் பணியாற்றினால் தவிர நீங்கள் முடிவுகளை அடைய முடியாது மோசமான மெட்டா அறிவாற்றல் திறன் கொண்ட மாணவர்கள் எவ்வாறு நடந்துகொள்வார்கள் தங்களுக்குத் தெரியாத பாடப் பொருள்களில் தேர்ச்சி பெற்றிருப்பதாக நினைத்து அவர்கள் தங்கள் படிப்பு நேரத்தை முன்கூட்டியே குறைக்கிறார்கள் நான் அரை மணி நேரம் படிக்க முடிந்தாலே என்னால் புரிந்து கொள்ள முடியும் என்று கருதலாம் இது ஒரு மோசமான மெட்டா அறிவாற்றல் முடிவு அல்லது அவர்களின் புரிதல் மட்டத்தில் மிகுந்த தன்னம்பிக்கை அவர்கள் உண்மையில் புரிந்து கொள்ளாமல் புரிந்து கொண்டதாக அவர்கள் நினைக்கிறார்கள் அல்லது தேர்வுகளில் அவர்களின் செயல்திறனை குறைத்து மதிப்பிடலாம் அல்லது மிகைப்படுத்தலாம் அதாவது அவர்கள் பெறும் உண்மையான மதிப்பெண்கள் அல்லது தரங்கள் அவர்களின் மதிப்பீடுகையில் மிகவும் வித்தியாசமாக இருக்கும் மேலும் அவை மோசமான ஆய்வு முடிவுகளை எடுக்கின்றன இது போன்ற ஆய்வு முடிவுகள் இறுதித் தேர்வுக்கு சுமார் 4 5 நாட்களுக்கு மட்டுமே நான் படிக்க வேண்டும் வகுப்பு அறையில் படித்த உடனேயே இந்த புத்தக குறிப்புகளை நான் பார்க்க வேண்டியதில்லை என்பதே எனவே மோசமான மெட்டா அறிவாற்றல் கொண்ட மாணவர்களில் இந்த வகையான ஆய்வு முடிவுகள் மிகவும் மோசமானவை மெட்டா அறிவாற்றலின் நன்மைகள் என்ன கற்றுக்கொள்ள முடிந்தால் அது உங்களிடம் உள்ளது அல்லது இல்லை என்பது அல்ல ஒருவர் அவர்களின் மெட்டா அறிவாற்றலை மேம்படுத்த முடியும் எனவே ஒருவரின் சொந்த மெட்டா அறிவாற்றலை மேம்படுத்த ஒருவர் முயற்சி செய்ய வேண்டும் அல்லது ஆசிரியரால் வகுப்பறையில் சில விஷயங்களைச் செய்ய முடியும் இது மெட்டா அறிவாற்றலை மேம்படுத்த உதவுகிறது ஆனால் நாம் ஏன் மெட்டா அறிவாற்றலை மேம்படுத்த வேண்டும் மெட்டா அறிவாற்றல் நடைமுறைகள் கற்பவர்களுக்கு அவர்களின் சொந்த முன்னேற்றத்தைக் கண்காணிக்கவும் தங்கள் சொந்தக் கற்றலைக் கட்டுப்படுத்தவும் உதவுகின்றன தங்கள் சொந்த கற்றலைக் கட்டுப்படுத்துதலை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் அதுவும் வாழ்நாள் கற்றல் எனப்படும் ப்ரோக்ராம் அவுட்கம் ஐ அடைய முடியாது கற்பவர்களின் மெட்டா அறிவாற்றல் நடைமுறைகளை மேம்படுத்துவது எந்தவொரு அறிவாற்றல் வரம்புகளையும் ஈடுசெய்யக்கூடும் எல்லா மாணவர்களுக்கும் ஒரே அறிவாற்றல் திறன் இருக்காது சிலர் மிக வேகமாக புரிந்துகொள்கிறார்கள் அவர்கள் மிக விரைவாக முடிவுகளுக்கு வரலாம் அது ஏதோ ஒரு வகையில் மரபணு பரிசு ஆனால் நீங்கள் அப்படியே இருக்க வேண்டும் என்று அர்த்தமல்ல சில அறிவாற்றல்களைப் பெறுவதன் மூலம் உங்கள் அறிவாற்றல் வரம்பை ஈடுசெய்ய முடியும் மெட்டா அறிவாற்றல் நடைமுறைகள் பல்வேறு வயது அறிவாற்றல் திறன்கள் மற்றும் கற்றல் களங்கள் இடையே கல்வி சாதனைகளை மேம்படுத்தலாம் மெட்டா அறிவாற்றல் நடைமுறைகள் மேம்பட்டவுடன் எந்தவொரு அறிவாற்றல் திறனுக்கும் எந்த வயதினருக்கும் அல்லது எந்த கற்றல் களங்களின் கீழும் இது பயனளிக்கும் மெட்டா அறிவாற்றல் திறன்கள் மாணவர்கள் தாங்கள் கற்றவற்றை ஒரு சூழலில் இருந்து அடுத்த சூழலுக்கு அல்லது ஒரு பணியிலிருந்து புதிய பணிக்கு மாற்ற உதவுகின்றன எனவே ஒரு மெட்டா அறிவாற்றல் திறன் ஒரு பொதுவான திறனைப் போன்றது இது ஒரு தனிப்பட்ட துறைக்கு குறிப்பிடப்பட்டதல்ல எனவே நீங்கள் அதை பெற்றவுடன் நீங்கள் கையாளும் எந்தவொரு பாடத்திற்கும் பயன்படுத்த முடியும் மெட்டா அறிவாற்றலில் வழிகாட்டுதல் மெட்டா அறிவாற்றல் முறைகள் உதவுகிறது வகுப்பு அறையில் நம்பிக்கையையும் சுதந்திரத்தையும் வளர்க்கிறது மாணவர்களின் கற்றலைத் தவறாமல் செய்ய ஊக்குவிக்கிறது மற்றும் முடிவெடுக்கும் மற்றும் இலக்கு அமைக்கும் திறன்களை மேம்படுத்துகிறது நாம் முன்னர் கூறியதை உண்மையில் மறுபரிசீலனை செய்கிறோம் மெட்டா அறிவாற்றலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதற்காக இந்த விஷயங்களை சற்று வித்தியாசமான முறையில் மீண்டும் கூறுகிறோம் கற்பித்தல் மாணவர்களின் சிந்தனையின் தரத்தை சுயமாக மதிப்பிட உதவுகிறது எந்த கற்றல் சூழ்நிலைகளில் எந்த திட்டத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதை தீர்மானிக்க உதவுகிறது அத்தியாவசிய திறன்கள் மற்றும் வேலைவாய்ப்பு திறன்களை பலப்படுத்துகிறது இது வழிகாட்டும் மெட்டா அறிவாற்றலின் குறிக்கோள் ஆசிரியர்கள் என்ன செய்ய முடியும் குறிப்பாக நீங்கள் வகுப்பு அறையில் என்ன செய்யலாம் அல்லது செய்ய முடியும் கற்றல் குறிக்கோள்களை வெளிப்படையாக உருவாக்கி இந்த இலக்குகளை அடைவதற்கான உத்திகள் மற்றும் அவர்களின் சொந்த முன்னேற்றத்தைக் கண்காணிக்கும் வழிகளைத் திட்டமிட மாணவர்களுக்கு உதவுங்கள் கற்றல் இலக்குகளை எவ்வாறு முன்வைக்கிறீர்கள் வாய்மொழி வடிவத்தில் அல்லது கிராஃபிக் வடிவத்தில் அல்லது கருத்து வரைபடங்களைப் பயன்படுத்தலாம் இது உத்திகளைத் திட்டமிட மாணவர்களுக்கு உதவும் அமைக்கப்பட்ட பணிகளில் எங்கெல்லாம் மாணவர்கள் தங்கள் புரிதலைப் பற்றி விவாதிக்க வேண்டியது தேவைப்படுகிறதோ அந்த இடத்தில் கூட்டுறவு குழு வேலைகளை ஊக்குவிக்கவும் அவர்களின் சொந்த வேலை மற்றும் குழுவின் வேலைகளை மதிப்பீடு செய்து அவர்களின் கற்றலைப் பிரதிபலிக்கவும் மெட்டா அறிவாற்றலை மேம்படுத்துவதற்கான சிறந்த வழிகளில் ஒன்று ஒத்துழைப்புடன் கூட்டுறவு குழு வேலைகளை ஊக்குவிப்பதாகும் ஏதாவது ஒன்றைப் பற்றி விவாதிக்க இலக்கியத்தில் நீங்கள் ஒரு நாடகத்தில் ஒரு குறிப்பிட்ட செயலை எடுத்து ஒத்துழைப்புடன் குழுவாக ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளுமாறு மாணவர்களைக் கேட்கலாம் அல்லது ஒரு குழுவாக சற்று மிகவும் சிக்கலான ப்ரோப்லேம் ஐ தீர்க்கவும் மிகவும் ஒத்துழைப்புடன் கூடிய குழு செயல்பாடு மாணவர் தனது சொந்த மெட்டா அறிவாற்றல் திறனை ஆராய்வதற்கு உதவும் மெட்டா அறிவாற்றல் திறன்களை மேம்படுத்த வகுப்பறையில் சுய மதிப்பீட்டைப் பயன்படுத்தவும் பரஸ்பர பரஸ்பர கற்பித்தல் மேலும் மெட்டா அறிவாற்றல் வளர்ச்சியை ஆதரிக்க ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் பயிற்சியுடன் கூடிய சக உரையாடல்கள் மூலம் வேலை செய்யுங்கள் அதாவது உதாரணமாக மிகவும் மோசமான மெட்டா அறிவாற்றல் திறன் போன்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் சில எளிய விஷயங்களைத் தொடங்கி அதைத் தீர்த்த பிறகு பின்னர் உயர் நிலைக்குச் சென்று பழக்கமான மாற்றத்தை படிப்படியாக ஊக்குவியுங்கள் மேலும் அவற்றை மேலும் மேலும் சுயாதீனமாக்க முயற்சி செய்யுங்கள் வகுப்பில் உத்திகள் பற்றிய விவாதத்தை ஊக்குவிப்பதன் மூலம் அவர்கள் பயன்படுத்தும் உத்திகள் குறித்த கற்பவரின் விழிப்புணர்வை வளர்ப்பதில் கவனம் செலுத்துங்கள் எனவே மாணவர்கள் என்ன உத்திகளை பின்பற்றுகிறார்கள் என்பதை மாணவர்களை எழுதச் சொல்லுங்கள் மற்றும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுமாறு நீங்கள் கேட்கலாம் வகுப்பில் அந்த உத்திகளைப் பற்றி விவாதிக்கவும் அதைச் செய்வதன் மூலம் மாணவர்கள் இப்போது உத்திகளைப் பற்றி அறிந்து கொள்ளத் தொடங்குகிறார்கள் மற்றும் வேறொருவரின் உத்திகள் அவருக்கு பயிற்சி அளிக்கலாம் என்று அவர்கள் நினைத்தால் அவர் அதை முயற்சி செய்யலாம் குறிப்பிட்ட பணியின் சிரமத்தின் அளவைத் தேர்வுசெய்ய அனுமதிப்பதன் மூலம் கற்பவரின் சுயாட்சியை ஆதரிக்கவும் மேம்படுத்துவதற்கு இந்த முறைகளில் ஏதேனும் ஒன்றை ஆசிரியர் பின்பற்ற முடியும் மேலும் சில உத்திகள் சில சூழலில் செயல்படுகின்றன சில பிற சூழலில் வேலை செய்யாது சில அதிக நேரம் எடுத்துக்கொள்கிறது சில குறைந்த நேரத்தை எடுத்துக்கொள்கிறது எனவே எந்த உத்திகளின் கலவை யை மாணவர்களின் மெட்டா அறிவாற்றலை மேம்படுத்த அவர் பயன்படுத்த விரும்புகிறார் என்பதில் அந்த ஆசிரியர் சிறந்த நீதிபதி ஆகிறார் எனவே முடிவில் மெட்டா அறிவாற்றல் மாணவர்களின் ஈடுபாட்டை நிச்சயமாக அதிகரிக்கக்கூடும் ஏனென்றால் அவர் படிப்பதில் உணர்வுபூர்வமாக ஈடுபடுகிறார் மேலும் மெட்டா அறிவாற்றலுக்கு மாணவர்கள் தங்கள் சொந்தக் கற்றலைப் பொறுப்பேற்க அதிகாரம் அளிப்பதற்கும் மாணவர்களின் கற்றலின் அர்த்தமுள்ள தன்மையை அதிகரிப்பதற்குமான ஒரு ஆற்றல் உள்ளது எனவே இந்த அளவிற்கு ஆசிரியர் மாணவர்களின் மெட்டா அறிதல் மெட்டா அறிவாற்றல் நடவடிக்கைகள் ஆகியவற்றில் கவனம் செலுத்த உணர்வுபூர்வமான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் இது மாணவர்களுக்கு வழங்கப்படும் அறிவோடு அவர்களை ஈடுபடவும் செய்வதற்கான சிறந்த வழிகளில் ஒன்றாகும் இவை சில ஆதாரங்கள் ஒருவர் உள்நுழைந்து இன்னும் கொஞ்சம் தகவல்களைப் பெறலாம் மேலும் பயிற்சிகளுக்கு இங்கே உங்கள் தனிப்பட்ட அனுபவங்களிலிருந்து போதுமான மெட்டா அறிவாற்றல் விழிப்புணர்வின் இரண்டு நிகழ்வுகளை விவரிக்கவும் உங்கள் சொந்த அனுபவத்திலிருந்து அல்லது வகுப்பு அறையிலிருந்து ஒன்று மெட்டா அறிவாற்றல் விழிப்புணர்வு மற்றும் இதேபோல் உங்கள் தனிப்பட்ட அனுபவங்களிலிருந்து போதுமான மெட்டா அறிவாற்றல் ஒழுங்குமுறைக்கான இரண்டு நிகழ்வுகளைக் கொடுங்கள் உண்மையில் இது மிகவும் எளிது பல மாணவர்கள் படிப்பதற்கு மிகக் குறைந்த எண்ணிக்கையிலான மணிநேரங்கள் அல்லது மிகக் குறைந்த நாட்களை செலவிடுகிறார்கள் எல்லா ஆசிரியர்களும் அந்த சூழ்நிலையை அனுபவித்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் ஆனால் அந்த வெளிப்படையானவற்றுக்கு பதிலாக போதிய மெட்டா அறிவாற்றல் ஒழுங்குமுறைக்கான சில நிகழ்வுகளை நீங்கள் கொடுக்க முடிந்தால் அது நன்றாக இருக்கும் பயிற்றுவிப்பாளருடன் பகிர்ந்தமைக்கு நன்றி அவை எங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாக செயல்படும் மேலும் அடுத்த யூனிட்டில் மன உணர்வு களத்தின் தன்மையைப் புரிந்துகொள்ள முயற்சிப்போம் நாம் மூன்று களங்களைப் பற்றி பேசினோம் அறிவாற்றல் களம் மன உணர்வு களம் மற்றும் மனோவியல் களம் அறிவாற்றல் களத்தை நிவர்த்தி செய்வதற்கான அறிவாற்றல் செயல்முறைகள் அறிவு வகைகளுடன் இந்த நேரத்தை நாம் செலவிட்டோம் அடுத்த யூனிட்டில் கற்றலின் மன உணர்வு களத்தைப் பார்ப்போம் மிக்க நன்றி